காலை வணக்கம் இந்த பாடநெறிக்கான தலைப்புகளில் கடைசியாகப் பார்ப்போம் அது சிறப்பு தலைப்புகளில் ஒன்றாகும் இது சிறப்பு தலைப்புகளில் மூன்றாவது இது ஏற்கனவே இருக்கும் கட்டிடங்களை மதிப்பீடு செய்வதில் கவனம் செலுத்தும் இருக்கும் கொத்து கட்டமைப்புகள் தற்போதுள்ள கொத்து கட்டமைப்புகளின் மதிப்பீட்டைப் பார்ப்பதற்கான முக்கிய காரணம் முதன்மையாக இந்தியா போன்ற ஒரு நாடு கொண்டிருக்கும் இருக்கும் கொத்து கட்டமைப்புகளின் மிகப் பெரிய பங்கு ஒரு கட்டமைப்பு பொறியாளராக உங்கள் வாழ்க்கையில் கொத்து கட்டமைப்புகளை வடிவமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றாலும் கட்டமைப்பு மதிப்பீடு மறுபயன்பாடு ஏற்கனவே உள்ள வசதிகளான கொத்து கட்டிடங்களின் நீட்டிப்பு ஆகியவற்றின் சிக்கலை நீங்கள் அடிக்கடி சந்திக்க நேரிடும் எனவே இன்றைய உட்பட அடுத்த மூன்று விரிவுரைகளில் கட்டமைப்பு மதிப்பீட்டிற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பைப் பார்ப்போம் தற்போதுள்ள கொத்து கட்டமைப்புகளின் கட்டமைப்பு மதிப்பீட்டிற்கான அளவு அணுகுமுறை எனவே ஏற்கனவே உள்ள கட்டிடத்திற்கு கட்டமைப்பு மதிப்பீடு எப்போது தேவைப்படுகிறது வெவ்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இது தேவைப்படலாம் பொதுவாக ஏற்கனவே இருக்கும் கட்டிடத்திற்கு கட்டமைப்பு தணிக்கை சரியாக செய்ய வேண்டியிருக்கும் போது நாம் பார்க்கிறோம் ஒரு புதிய குத்தகைதாரர் கட்டிடத்திற்குள் செல்வதால் கட்டிடத்தை உரிமதாரராக கையகப்படுத்தப் போவதால் இருக்கலாம் ஒரு நிறுவனத்திற்கு ஒரு கட்டிடத்தின் பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவே ஒரு கட்டமைப்பு தணிக்கை தேவைப்படும்போது தற்போதுள்ள கட்டிடத்தின் அளவு கட்டமைப்பு மதிப்பீடு குறிப்பாக அதன் கட்டமைப்பு பாதுகாப்பு அது இருக்கும் பயன்பாடு அதன் முன்மொழியப்பட்ட பயன்பாடு மற்றும் கடுமையில் இருக்கும் குறியீடுகளின்படி இருக்கும் சுமைகளையும் கருத்தில் கொள்வது அவசியம் எனவே பெரும்பாலும் நீங்கள் ஒரு தணிக்கை செய்யும் சூழலில் ஒரு கட்டமைப்பு மதிப்பீட்டைச் செய்ய அழைக்கப்படுவீர்கள் ஏற்கனவே இருக்கும் கட்டிடத்தின் கட்டமைப்பு தணிக்கை இங்கே கவனம் முதன்மையாக கட்டமைப்பு பாதுகாப்பில் உள்ளது தற்போதுள்ள வசதி ஏற்கனவே சேவையில் இருந்த ஆண்டுகளின் எண்ணிக்கையைக் கொடுத்தால் ஒரு புதிய நோக்கத்திற்காகவோ அல்லது கட்டிடத்தின் பயன்பாட்டைத் தொடரவோ பயன்படுத்த வேண்டிய அத்தியாவசிய கட்டமைப்பு பாதுகாப்பு உள்ளதா என்பதை நீங்கள் நிறுவுகிறீர்கள் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு பல சூழ்நிலைகள் உள்ளன இது கட்டமைப்பு மதிப்பீடு அடிப்படையாகிறது என்று நான் நினைக்கும் இரண்டாவது சூழ்நிலை ஏற்கனவே உள்ள உள்கட்டமைப்பு நீட்டிக்கப்படும்போது இவை இங்கே குறிப்பு முதன்மையாக செங்குத்து நீட்டிப்புகளுக்கு நீங்கள் பக்கவாட்டு விரிவாக்கங்களைச் செய்யும்போது நீங்கள் பொதுவாக கிடைமட்ட விரிவாக்கங்களைச் செய்யும்போது நாம் ஒரு கட்டுமான கூட்டுக்குச் சென்று பழைய கட்டமைப்பும் புதிய கட்டமைப்பும் ஒருவருக்கொருவர் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை என்பதை உறுதி செய்வோம் மேலும் நீங்கள் உண்மையில் எவ்வளவு இடைவெளியை விட்டு வெளியேற வேண்டும் பழைய பகுதிக்கும் கட்டமைப்பில் புதிய விரிவாக்கத்திற்கும் இடையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தேவைகள் உள்ளன அதேசமயம் உங்களிடம் இருக்கும் கட்டிடங்களின் செங்குத்து நீட்டிப்புகள் இருக்கும்போது இந்த கட்டமைப்பை நீங்கள் வடிவமைக்கப் போகும் புதிய சுமைகளுக்கு தற்போதுள்ள கட்டமைப்பு அமைப்பின் போதுமான தன்மையை நீங்கள் அளவோடு சரிபார்க்க வேண்டும் எனவே இரண்டாவது நிலைமை உங்களிடம் செங்குத்து விரிவாக்கங்கள் இருக்கும்போது இருக்கும் கட்டமைப்பு அமைப்பின் போதுமான அளவு சரிபார்க்கப்பட வேண்டும் மூன்றாவது நிலைமை பெரும்பாலும் மீண்டும் எதிர்கொள்ளப்படுகிறது ஒரு புதிய முக்கிய இரட்டை தேவைக்கு பாதுகாப்பு சோதனை தேவைப்படும்போது இல்லையா நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கிளாசிக்கல் உதாரணம் சென்னை போன்ற ஒரு நகரம் இது நில அதிர்வு மண்டலம் 2 இல் 2002 வரை இருந்தது 2002 இல் நில அதிர்வு மண்டலம் 3 க்கு நகர்கிறது குறியீடு பரிந்துரைத்த பூகம்ப தேவை இப்போது வேறுபட்டது என்று அர்த்தம் நில அதிர்வு மண்டலம் 2 அசல் குறியீடு தேவைக்கேற்ப முன் 2002 மண்டலம் 2 க்கு நீங்கள் ஒரு நில அதிர்வு வடிவமைப்பு செய்ய வேண்டியதில்லை ஆனால் மண்டலம் 3 நில அதிர்வு வடிவமைப்பு கட்டாயமாக இருந்தது எனவே 2002 க்கு முந்தைய ஆட்சியில் வடிவமைக்கப்பட்ட தற்போதுள்ள கட்டிடங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அங்கு நில அதிர்வு வடிவமைப்பு கவனத்தில் எடுத்துக்கொள்ள பட்டிருக்காது எனவே இவை அனைத்தும் ஈர்ப்பு சட்டகங்கள் எனவே இந்த கட்டிடங்கள் உண்மையில் பூகம்ப பாதுகாப்பின் தேவைகளைக் குறைக்கும் இப்போது அது பொது கட்டிடங்களுக்கு உண்மை அது தனியார் கட்டிடங்களுக்கும் பொருந்தும் எனவே புதிய குறியீடு தேவைக்கு தற்போதுள்ள வசதியின் இணக்கத்தை உறுதிப்படுத்த விரும்புவது பொது அதிகாரிகள் அல்லது தனியார் உரிமையாளர்களின் தனிச்சிறப்பாக மாறத் தொடங்குகிறது பொது கட்டிடங்களுக்கு முக்கியமான பொது வசதிகள் பள்ளிகள் பொது கட்டிடங்கள் அனைத்தும் புதிய குறியீடு தேவைகளுக்கு உதவுகின்றன என்பதை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவே இதற்கு சில வலுப்படுத்தும் மற்றும் மறுபயன்பாடு தேவைப்படலாம் எனவே நமக்கு ஒரு அளவு கட்டமைப்பு தணிக்கையாக தேவைப்படும் மூன்றாவது நிலைமை இதுதான் குறியீடு குறிப்பாக கட்டமைப்பு குறியீடுகளுக்கு குறியீடு மருந்துகள் பின்னோக்கி பொருந்தும் என்று தேவைப்படுவது மிகவும் அரிதாகவே உள்ளது இது மிகவும் அரிதாகவே நிகழ்கிறது மற்றும் புதிய குறியீடு பரிந்துரைக்கு குறியீடு தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்படாத ஏற்கனவே உள்ள அனைத்து கட்டிடங்களையும் நீங்கள் சென்று சரிசெய்வது நடைமுறையில் சாத்தியமான ஒன்றல்ல எனவே இது பொதுவாக செய்யப்படவில்லை ஆனால் நீங்கள் கட்டமைப்பு பாதுகாப்பைப் பார்க்கும்போது குறிப்பாக நில அதிர்வு பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீங்கள் ஏற்கனவே இருக்கும் கொத்து கட்டமைப்புகளின் சில மறுபயன்பாடுகளைச் செய்ய வேண்டியிருக்கும் அது நாட்டில் இருக்கும் ரெட்ரோஃபிட் திட்டங்களைப் பொறுத்தது பிரதேசத்தில் இப்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கட்டிடம் எந்த மாற்றத்திற்கும் உட்படவில்லை என்றால் குறியீடுகளுக்கு புதிய குறியீட்டு விதிமுறைகளுக்கு இருக்கும் கட்டிடங்களின் இணக்கம் தேவையில்லை எப்போது ஒரு கட்டிடம் கிடைமட்ட விமானத்தில் அல்லது செங்குத்து விமானத்தில் கூடுதல் தளங்கள் சேர்க்கப்படுவதால் கட்டமைப்பு மாற்றங்கள் வழியாக செல்கிறது மாற்றப்பட்ட கட்டிடம் எதுவாக இருந்தாலும் புதிய கட்டிடம் புதிய குறியீட்டு தேவைகளுக்கு இணங்க வேண்டிய தேவை உள்ளது எனவே மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் புதிய கோடல் தேவைகளுக்கு இணங்க வேண்டிய தேவை உள்ளது இருப்பினும் தற்போதுள்ள கட்டிடம் முன் கோடல் ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கலாம் எனவே இது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று எனவே குறிப்பாக நில அதிர்வு பாதுகாப்பு சோதனைகளுக்கான பாதுகாப்பு சோதனைகள் பொது வசதிகளுக்கு வரும்போது தற்போதுள்ள வசதிகள் நில அதிர்வு பாதுகாப்பின் அடிப்படைத் தேவைகளுக்குக் குறையக்கூடும் மேலும் பூகம்ப ஆபத்து குறைப்பு திட்டங்களுக்குள் அவை அடையாளம் காணும் ஒரு மறுசீரமைப்பு திட்டமாக இருக்கலாம் பாதிப்புகள் என்ன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலமும் மறுசீரமைப்பதன் மூலமும் பாதிப்புகளை எவ்வாறு சமாளிக்க முடியும் எனவே கட்டமைப்பு மதிப்பீட்டில் மூன்றில் ஒரு பங்கு தேவைப்படும் மூன்றாவது நிலை இதுவாகும் எனவே இந்த சூழலில்தான் நாம் பேசப்போகிறோம் நான் முன்பே சொன்னது போல் கவனம் முதன்மையாக நில அதிர்வு பாதுகாப்பில் உள்ளது ஏனெனில் வாழ்க்கை பாதுகாப்பு விஷயங்கள் மற்றும் பெரும்பாலும் கொத்து கட்டுமானங்கள் குறிப்பிட்ட பூகம்ப எதிர்ப்பு அம்சங்கள் உள்ளமைக்கப்படாவிட்டால் நாம் பார்த்தபடி செயல்படுத்தப்படாத கொத்து கட்டுமானங்கள் நில அதிர்வு பாதுகாப்பு இல்லை எனவே சிறப்பு தலைப்புகளுக்குள் எங்கள் கடைசி விரிவுரைகளில் கட்டமைப்பு மதிப்பீட்டின் முக்கியத்துவம் நில அதிர்வு மதிப்பீட்டில் கவனம் செலுத்துகிறது தற்போதுள்ள கட்டிடங்களில் நில அதிர்வு பாதுகாப்பை அடைவதில் கவனம் செலுத்துகிறது இந்த சூழ்நிலைகளில் ஒன்று உங்களிடம் இருப்பதாக நாம் கூறுவோம் தற்போதுள்ள கொத்து கட்டுமானத்தின் நில அதிர்வு பாதுகாப்பை சரிபார்க்க நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்லலாம் மதிப்பீட்டிற்குள் 3 அம்சங்களுக்கு கவனம் பொதுவாக செலுத்தப்படுகிறது முதல் கட்டம் நிபந்தனை மதிப்பீடு என்று அழைக்கப்படுகிறது உங்கள் தலையீட்டிற்கு முன்பு பல ஆண்டுகளாக சேவையில் இருக்கும் ஒரு கட்டிடம் அல்லது உள்கட்டமைப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதால் எனவே முதல் கட்டம் நிபந்தனை மதிப்பீடு என்று அழைக்கப்படுகிறது அங்கு நீங்கள் கட்டிடத்தின் வரைபடங்களைத் தயாரிக்க அல்லது பெற முயற்சிப்பீர்கள் பின்னர் கட்டிட வரைபடத்தின் வரைபடங்களில் கட்டமைப்பின் நிலை என்ன ஏற்கனவே சேதம் இருக்கிறதா தற்போதுள்ள சேதம் இருந்தால் அது கட்டமைப்பிற்கு நீங்கள் முன்மொழியப் போகும் எந்தவொரு பழுது மற்றும் வலுப்படுத்தும் திட்டத்திற்கும் செல்ல வேண்டும் மேலும் முக்கியமாக முக்கியமானது என்னவென்றால் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சரியாகப் பார்க்கும் கொத்து எஞ்சிய வலிமை என்ன எனவே இந்த நிபந்தனை மதிப்பீடு ஒரு புறம் வரைபட முயற்சிக்கும் ஒன்றாகும் தற்போதுள்ள ஏதேனும் சேதம் இருந்தால் கட்டமைப்பு உறுதி சமரசம் செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் கட்டிடத்தின் கட்டமைப்பு உறுதி சமரசம் செய்யப்படவில்லை நீங்கள் பார்க்க வேண்டிய இரண்டாவது அம்சம் ஒரு அளவு கட்டமைப்பு மதிப்பீடு மேற்கொள்ளப்படுவதால் கட்டமைப்பில் கொத்து எஞ்சிய வலிமை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு வடிவமைப்பாளராக வடிவமைக்கும்போது கட்டமைப்பின் வடிவமைப்பு வலிமையைத் தேர்வுசெய்ய நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் ஆனால் ஏற்கனவே இருக்கும் கட்டிடங்களின் மதிப்பீட்டைப் பார்க்கும்போது இது உங்கள் கையில் இருக்கும் ஒன்றல்ல கட்டமைப்பின் தற்போதைய வலிமைகட்டமைப்பு பொருட்களின் வலிமை என்பது உங்கள் கட்டமைப்பு மதிப்பீட்டில் நீங்கள் மதிப்பீடு செய்ய மதிப்பீடு செய்ய மற்றும் பயன்படுத்த முடியும் எனவே முதல் பகுதி நிபந்தனை மதிப்பீடு இன்று குறிப்பாக சுருக்கத்தில் எஞ்சிய வலிமையை மதிப்பிடுவதற்கான இந்த அம்சத்தில் கவனம் செலுத்துவோம் பின்னர் வெட்டு பற்றியும் ஆராய்வோம் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் நீங்கள் ஒரு அளவு சோதனை செய்ய வேண்டியிருந்தால் கட்டமைப்பிற்கு ஒரு மாதிரி இருக்க வேண்டும் இது கை கணக்கீடுகளின் அடிப்படையில் ஒரு எளிய மாதிரியாக இருக்கலாம் இது ஒரு சிக்கலான மாதிரியாக இருக்கலாம் அங்கு நீங்கள் வரையறுக்கப்பட்ட உறுப்பு முறைகள் அல்லது வேறு எந்த பொருத்தமான முறையையும் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் ஒரு பகுப்பாய்வை மேற்கொள்ளுங்கள் ஈர்ப்பு சுமை பகுப்பாய்வு அல்லது பக்கவாட்டு சக்திகளைக் கருத்தில் கொண்டு மாறும் பகுப்பாய்வு எனவே உங்களுக்கு கட்டமைப்பு மாடலிங் மற்றும் பகுப்பாய்வு தேவைப்படுகிறது ஆனால் இங்கே ஒருவர் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பகுப்பாய்வு வகை சிக்கலான நிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பகுப்பாய்வின் சிக்கலானது உங்களிடம் உள்ள கட்டமைப்பில் உள்ள அறிவு நிலைக்கு ஈடான இருக்க வேண்டும் கட்டமைப்பு அதன் பொருட்கள் அதன் பலங்கள் பற்றிய முழுமையான அறிவு உங்களிடம் இருந்தால் அதன் பலங்கள் பொருட்கள் அனைத்து கட்டமைப்பு உறுப்பினர்களின் பரிமாணங்கள் என்ற பொருளில் தற்போதுள்ள கட்டமைப்பில் நீங்கள் வைத்திருக்கும் அறிவு நிலை அதிகமாக உள்ளது அறிவு நிலை அதிகமாக இருக்கும்போது நிச்சயமற்ற தன்மைகள் குறைந்து வருகின்றன எனவே நீங்கள் சிக்கலான பகுப்பாய்வு முறைகளை பின்பற்றலாம் எனவே நீங்கள் ஒரு நேரியல் அல்லாத வரையறுக்கப்பட்ட உறுப்பு பகுப்பாய்வு அணுகுமுறையை பின்பற்ற விரும்பினால் கட்டமைப்பைப் பற்றிய தகவல்கள் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்க முடியாது கட்டமைப்பில் அறிவின் அளவு மிகக் குறைவாக இருக்கும்போது ஒரு சிக்கலான அதிநவீன பகுப்பாய்வு நுட்பத்தைப் பயன்படுத்த முடியாது இது ஈடான அல்ல வடிவியல் மற்றும் பொருளைப் பொருத்தவரை உங்களுக்கு அதிக நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளன ஆனால் நீங்கள் மிகவும் அதிநவீன பகுப்பாய்வு நுட்பத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் இது ஈடான அல்ல எனவே நீங்கள் ஒரு அதிநவீன பகுப்பாய்வு நுட்பத்தைப் பயன்படுத்த விரும்பினால் அறிவு நிலை மிக அதிகமாக இருக்க வேண்டும் வடிவவியலில் கூடுதல் தகவல்களைப் பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் கட்டமைப்பு அமைப்பை சரிபார்க்கவும் பரிமாணங்கள் முடிந்தவரை பொருளின் எஞ்சிய பலங்களைப் பெறுகின்றன பின்னர் கட்டமைப்பைப் பற்றி கட்டமைப்பு அமைப்பில் நிச்சயமற்ற தன்மைகள் குறைக்கும் கட்டமைப்பு பொருட்கள் குறித்து உங்களுக்கு சிறந்த அறிவு நிலை உள்ளது பின்னர் நீங்கள் மிகவும் அதிநவீன மிகவும் சிக்கலான பகுப்பாய்வு முறை அல்லது பகுப்பாய்வு தளத்தை பின்பற்றலாம் அறிவு நிலை குறைவாக உள்ளது என்று சொல்லலாம் கட்டமைப்பு வடிவியல் குறித்த போதுமான தகவல்களை நீங்கள் பெற முடியவில்லை கட்டமைப்பு பலங்கள் குறித்த போதுமான தகவல்கள் பகுப்பாய்வை முடிந்தவரை எளிமையாக வைத்திருக்கின்றன பின்னர் அது ஈடான எனவே பகுப்பாய்வு விருப்பத்தின் தேர்வுடன் அறிவு நிலை சீராக இருக்க வேண்டும் இது தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்று சில குறியீடுகள் இந்த அம்சத்தை நிவர்த்தி செய்கின்றன மற்றும் கட்டமைப்பில் உங்களிடம் உள்ள அறிவு மட்டத்தின் அடிப்படையில் சில வகையான பகுப்பாய்வுகளை அனுமதிக்கின்றன எடுத்துக்காட்டாக யூரோகோட்கள் மற்றும் ஃபெமா தரநிலைகள் நீங்கள் எந்த அறிவு மட்டத்தில் விழுவீர்கள் என்பதை வகைப்படுத்த வேண்டும் பின்னர் அந்த அளவிலான அறிவுக்குள் பகுப்பாய்வு மற்றும் மாடலிங் மற்றும் பகுப்பாய்விற்கான அனுமதிக்கக்கூடிய விருப்பங்களை பின்பற்ற வேண்டும் எனவே நீங்கள் கட்டமைப்பு மாடலிங் மற்றும் பகுப்பாய்வு செய்யும்போது சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் நான் ஒரு நேரியல் நிலையான பகுப்பாய்வைப் பயன்படுத்தப் போகிறேனா நான் ஒரு நேரியல் மீள் மாதிரியைப் பயன்படுத்தப் போகிறேனா நான் ஒரு நேரியல் அல்லாத பகுப்பாய்வு கருவி அல்லது நேரியல் அல்லாத பகுப்பாய்வு முறையைப் பயன்படுத்தப் போகிறேனா நான் நிலையான பகுப்பாய்வில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேனா அல்லது நான் டைனமிக் பகுப்பாய்வு செய்ய வேண்டுமா மாடலிங் மற்றும் பகுப்பாய்விற்கு வரும்போது ஒருவர் எடுக்க வேண்டிய வெவ்வேறு முடிவுகள் உள்ளன மேலும் இது கட்டமைப்பைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்த அல்லது எவ்வளவு தகவல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அம்சம் உங்கள் நிலை மதிப்பீட்டை நீங்கள் செய்திருக்கிறீர்களா வெவ்வேறு சுமைகளுக்கு நீங்கள் ஒரு பகுப்பாய்வை மேற்கொண்ட உங்கள் எஞ்சிய பலங்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் புதிதாக வகைப்படுத்தப்பட்ட பூகம்ப மண்டலத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பொது கட்டிடத்தைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் ஒரு நில அதிர்வு சரிபார்ப்பைச் செய்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் கட்டமைப்பின் மாதிரியில் நில அதிர்வு பகுப்பாய்வை மேற்கொண்டீர்கள் இப்போது கட்டமைப்பில் போதுமான பூகம்ப திறன் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே கடைசி கட்டம் உண்மையில் சரிபார்ப்பு ஆகும் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது கட்டமைப்பில் கிடைக்கும் தேவை அல்லது திறன் விகிதம் என்ன என்பதை நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் நீங்கள் சேர்க்க முயற்சிக்கும் வெவ்வேறு கூறு மட்டத்தில் கட்டமைப்பு மட்டத்தில் அடையாளம் காணுங்கள் திறன் விகிதத்திற்கு இந்த தேவை சாதகமானதா வெவ்வேறு கூறுகளின் திறனை விட தேவை அதிகமாக இருக்கும் சூழ்நிலைகளை நாங்கள் காண்கிறோமா அப்போது நீங்கள் ஒரு வலுப்படுத்தும் அல்லது ஒரு மறுசீரமைப்பு மூலோபாயத்தை நிறுவ முடியும் எந்த கூறுகள் பலவீனமாக உள்ளன எந்த கூறுகளை வலுப்படுத்த வேண்டும் எந்த கூறுகளை கடினப்படுத்த வேண்டும் இது ஒரு வலுப்படுத்தும் அல்லது மறுபயன்பாட்டு மூலோபாயத்திற்கு வழிவகுக்கிறது எனவே வலுப்படுத்தும் மூலோபாயத்திற்கு வருவதற்கான அளவு அணுகுமுறையை நீங்கள் பார்க்கிறீர்கள் கட்டமைப்பில் நீங்கள் அடையாளம் கண்டுள்ள பலவீனங்களைப் பொறுத்து இந்த அளவு அணுகுமுறையும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு வடிவமைப்பை மற்றொரு வடிவமைப்பிற்கு எதிராக மதிப்பீடு செய்யலாம் அளவு அணுகுமுறைகளின் அடிப்படையில் வலுப்படுத்தும் மற்றும் மறுபயன்பாட்டின் மாற்று வடிவமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட வகை தலையீட்டால் திறன் விகிதம் மற்றும் பொருளாதார வடிவமைப்பிற்கான சிறந்த தேவையை நீங்கள் அடைய முடியுமா அல்லது அதே இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மற்றொரு மாற்று உங்களிடம் உள்ளதா நீங்கள் வலுப்படுத்தும் மற்றும் மறுசீரமைப்பு மூலோபாயம் பார்த்து போது நாம் உண்மையில் நீங்கள் முடியும் என்றால் பொருள் தரத்தை மேம்படுத்துவது பற்றி பேசுகிறீர்கள் பொதுவாக செய்யப்படுகிறது என்று கூழ்மப்பிரிப்பு பொருள் அளவில் உள்நாட்டில் பொருள் வலிமை மேம்படுத்த வேண்டும் நீங்கள் சுவர்கள் விட்டங்கள் நெடுவரிசைகளை வலுப்படுத்த வேண்டியிருக்கும் அவை உண்மையில் கூறு நிலை கட்டமைப்பு கூறு மட்டத்தில் செயல்படுகின்றன பின்னர் இறுதியாக கட்டமைப்பு சுவர்களை ஒன்றாக வேலை செய்வதன் முக்கியத்துவத்தை நாம் கண்ட முழு கட்டமைப்பையும் கொத்து கட்ட வேண்டியிருக்கும் பூகம்ப வடிவமைப்பு தேவைகள் பூகம்ப வடிவமைப்பு மற்றும் விவரிக்கும் தேவைகள் உங்களிடம் லிண்டல் பட்டைகள் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றன உங்களிடம் அஸ்திவாரம் பட்டைகள் இருக்க வேண்டும் உங்களிடம் கூரை பட்டைகள் இருக்க வேண்டும் இவை அடிப்படையில் கணினி மட்டத்தில் முழு கட்டமைப்பையும் ஒன்றாக வைத்திருக்கவும் பூகம்பங்களுக்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தவும் முயற்சிக்கின்றன இதனால் கணினி மட்டத்தில் உள்ளது எனவே உங்கள் வலுப்படுத்தும் மூலோபாயம் அல்லது மறுசீரமைப்பு மூலோபாயத்தை மூன்று வெவ்வேறு நிலைகளில் பொருள் மட்டத்தில் கூறு மட்டத்தில் மற்றும் கணினி மட்டத்தில் பார்க்க வேண்டும் எனவே மதிப்பீடு என்பது ஒரு கட்டமைப்பில் தலையிடுவதன் மூலம் ஆபத்து குறைப்பை அடைவதற்கான இந்த இலக்கை நோக்கி உங்களை வழிநடத்தும் அளவு பாதையாகும் இது பாதிக்கப்படக்கூடியது என்று அடையாளம் காணப்படுகிறது சரியா எனவே நான் சொன்னது போல் இன்று கொத்து எஞ்சிய வலிமையை மதிப்பிடுவதற்கான இந்த அம்சத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் எனவே நான் முன்பு கூறியது போல் நிபந்தனை மேப்பிங் நீங்கள் கட்டமைப்பின் வரைபடங்களைப் பெற வேண்டும் பின்னர் நீங்கள் கவனிக்கக்கூடிய சேதங்கள் என்ன என்பதைக் குறிக்கத் தொடங்கும் விரிசல்கள் உள்ளன குறுக்குவெட்டுகள் இழப்பு வரைபடமாக்கப்பட்டவை அனைத்தும் மற்றும் நீங்கள் செய்யும் ஆரம்ப ஆவணங்கள் இரண்டாவது அம்சம் வந்து கொத்து எஞ்சிய வலிமை மதிப்பிடும் ஏனென்றால் பெரும்பாலும் யாருடைய மனதிலும் வரும் முக்கியமான வினவல் நீங்கள் பணிபுரியும் கட்டமைப்பைச் செய்வது எதிராக சேவை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சுமைகளின் கலவையை எதிர்க்க அதன் கட்டமைப்பு பொருட்களின் அடிப்படையில் போதுமான வலிமையைக் கொண்டுள்ளது எனவே கொத்துக்கான உங்கள் எஞ்சிய வலிமை மதிப்பீட்டைப் பொறுத்தவரை அணுகுமுறைகளை மறைமுக அணுகுமுறைகள் மற்றும் நேரடி அணுகுமுறைகள் என வகைப்படுத்துவேன் சரி நான் பேசும் இந்த மறைமுக அணுகுமுறைகள் என்ன மறைமுக அணுகுமுறையில் வலிமையை மதிப்பிடுவதற்கான ஒரு முதல் வாய்ப்பு உள்ளது இது ஒரு மதிப்பீடு இது ஒரு நீங்கள் எஞ்சிய வலிமையாக இருக்கக்கூடும் என்பதை மதிப்பிடுகிறீர்கள் ஆனால் தொடர்பு மூலம் வலிமை என்னவென்று உங்களுக்கு உண்மையில் சரியாகத் தெரியாது அல்லது தற்போதுள்ள கட்டமைப்பில் உள்ள பொருளின் வலிமை என்ன என்பதை அடையாளம் காண்பதில் நீங்கள் செல்ல வழி இல்லை இது வளங்கள் நிதி நேரம் மற்றும் பலவற்றின் வரம்புகளாக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் நீங்கள் பணிபுரியும் கட்டமைப்புகள் மிகவும் முக்கியமானவை நீங்கள் சென்று நான் சில விஷயங்களை கட்டமைப்பிலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது அது அனுமதிக்கப்படாது எனவே வள நெருக்கடி நேர நெருக்கடி காரணமாக நீங்கள் பணிபுரியும் கட்டமைப்பிலிருந்து உண்மையான வலிமையைப் பெற முடியாத இதுபோன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் தொடர்பு மூலம் வேலை செய்யலாம் ஆனால் தொடர்பு மூலம் வேலை செய்ய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டமைப்பில் இருக்கும் பொருட்களின் அச்சுக்கலை குறித்த தகவல்களும் அறிவும் இருக்க வேண்டும் சுவர் உருவவியல் என்று அழைக்கப்படுவது குறித்து உங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும் கட்டமைப்பு சுமை தாங்கும் சுவர்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் தொடர்புபடுத்த சில அடிப்படைகளைக் கொண்டிருக்கிறீர்கள் அதை ஒரு கணத்தில் ஆராய்வோம் இரண்டாவது முறை ஒருபடி மூலம் சரியா நாம் நிச்சயமாக முன்பு கொத்து பலம் ஒருபடி பார்த்திருக்கிறேன் நீங்கள் காரை வலிமை தெரியும் மற்றும் நீங்கள் அலகு வலிமை தெரியும் என்றால் நீங்கள் ஒரு வழியில் கொத்து சட்டசபை வலிமை வந்து முடியும் என்று எங்கே சரியா எனவே கொத்து வலிமை என்ன என்பதை நீங்கள் நேரடியாக மதிப்பிட முடியாது ஆனால் காரை மற்றும் அலகு வலிமை என்ன என்பதை அறிய ஒரு வழி இருந்தால் கொத்து ஒரு ஒருபடி வலிமை வந்து முறைகள் உள்ளன ஆனால் இங்கே அங்கங்களின் வலிமை அறியப்பட வேண்டும் உண்மையான கட்டமைப்பில் அங்கங்களின் வலிமைக்கு வருவதற்கு உங்களுக்கு சில அடிப்படை இருக்க வேண்டும் மூன்றாவது அநேகமாக பலவீனமான ஒன்று நாம் அந்த அணுகுமுறையை பின்பற்றாதது நல்லது அந்த மூன்றாவது நுட்பத்தைப் பற்றி நீங்கள் ஏன் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கணத்தில் நான் உங்களுக்குச் சொல்வேன் இது அழிவில்லாத சோதனைக்கான வலிமை மதிப்பீடு உண்மையில் அந்த சொற்றொடரே பொருத்தமானதல்ல ஏனெனில் நீங்கள் அழிவில்லாத சோதனையிலிருந்து வலிமையை மதிப்பிட முடியாது எனவே நீங்கள் அழிவற்ற சோதனையைச் சார்ந்து வலிமை மதிப்பீடுகளுக்கு வந்தால் நீங்கள் தொடர்புகள் மற்றும் அளவுத்திருத்தங்களை மட்டுமே பார்க்கிறீர்கள் உங்களுக்கு நேரடி வலிமை கிடைக்காது எனவே அதனால்தான் இந்த அழிவற்ற சோதனையை நீங்கள் காண்கிறீர்கள் மறைமுக அணுகுமுறையின் கீழ் அமர்ந்திருக்கும் வலிமை மதிப்பீடுகள் சரியா இங்கே தொடர்பு மற்றும் அழிவற்ற சோதனை மற்றும் சாத்தியமான பலங்களின் அளவுத்திருத்தம் அந்த தொடர்பு அவசியம் மற்றும் நீங்கள் அழிவற்ற சோதனை விளைவுகளை உண்மையான வலிமை சோதனை மூலம் அளவீடு செய்ய வேண்டும் எனவே இது வலிமை மதிப்பீட்டிற்கு வருவதற்கான ஒரு ஈடுபாடு கொண்ட வழியாகும் ஆனால் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் நான் அதை ஒரு மறைமுக அணுகுமுறையின் கீழ் வைத்திருக்கிறேன் இதை ஒரு கணத்தில் கொஞ்சம் விரிவாக விவாதிப்போம் இறுதி அணுகுமுறை அநேகமாக மிகவும் பொருத்தமான அணுகுமுறை நேரடி அணுகுமுறையாகும் அங்கு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மாதிரிகள் மீது இன் சிட்டு அல்லது ஆய்வக சோதனைகளைச் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் மேலும் சோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட மாதிரிகளிலிருந்து வலிமை மதிப்பீடுகளை செய்கிறீர்கள் நிச்சயமாக இதுபோன்ற எத்தனை மாதிரிகளை நான் ஒரு கட்டிடத்திலிருந்து எடுக்க முடியும் என்ற கேள்வி இருக்கும் நான் அதை கட்டிடத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அல்லது ஒரு கட்டிடத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பிரதிநிதித்துவமாக எடுத்துக் கொள்ள வேண்டுமா ஒரு பொறியியலாளராக நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள் எதிர்கொள்ளப்படும் பல கேள்விகள் உள்ளன ஆனால் ஒரு ஆய்வகத்தில் பொருளைப் பிரித்தெடுத்து அதை சோதிக்கும் வாய்ப்பு இருந்தால் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த வழி என்று சிட்டு ஒரு சோதனையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தால் எனவே இவற்றில் சிலவற்றை நாம் ஆராய்வோம் தொடங்குவதற்கு அழிவில்லாத சோதனையின் சிக்கலைப் பார்க்க விரும்புகிறேன் ஏனென்றால் முடிந்தவரை அதை விலக்க விரும்புகிறேன் இது ஒரு பயனுள்ள நுட்பமாகும் இது மிகவும் சக்திவாய்ந்த நுட்பமாகும் ஆனால் வலிமை மதிப்பீடுகளுக்கு அல்ல அது ஒரு செய்தியாக நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் எனவே துடிப்பு திசைவேக சோதனைகள் பொதுவாக கான்கிரீட்டிற்கும் செய்யப்படுகின்றன இந்த மீயொலி துடிப்பு திசைவேக சோதனை யுபிவி சோதனையை நீங்கள் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அதே நுட்பத்தைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் டைனமிக் துடிப்பு திசைவேக சோதனை மாறும் ஏனெனில் நீங்கள் தாக்கத்தால் உருவாக்கப்படும் தாக்கத்தையும் அலைகளையும் உருவாக்குகிறீர்கள் எனவே இது உண்மையில் நாம் பேசும் டைனமிக் துடிப்பு திசைவேக சோதனை மற்றும் கருவி பொதுவாக வேக துடிப்பு திசைவேக சோதனைக்கு எளிது சோனிக் அலைகள் அனுப்பப்படுவதால் உங்களுக்கு ஒலியின் டிரான்ஸ்மிட்டர் தேவை உங்களுக்கு ஒலியின் ரிசீவர் தேவை பின்னர் நீங்கள் அடிப்படையில் சோதனை செய்யப்படும் மாதிரியின் ஒரு முனையிலிருந்து மாதிரியின் மறுமுனைக்குச் செல்ல துடிப்பு எடுக்கும் நேரம் எவ்வளவு என்பதை மதிப்பிடுகிறீர்கள் பின்னர் தூரத்தின் அடிப்படையில் இது ஒன்றும் இல்லை ஆனால் திசைவேகங்கள் என்ன என்பதில் வந்து கொண்டிருக்கும் குறுக்கு வெட்டு பரிமாணம் கான்கிரீட்டில் பயன்படுத்தப்படும் மீயொலி துடிப்பு திசைவேக சோதனைகளிலிருந்து நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் முதன்மை அலை பி அலையின் வேகம் என்ன என்பதை நிறுவியவுடன் அது நல்ல தரமான கான்கிரீட் மிதமான தரமான கான்கிரீட் அல்லது மோசமான தரம் அல்லது கான்கிரீட்டின் சந்தேகத்திற்குரிய தரம் என்பதை நீங்கள் அடிப்படையில் வகைப்படுத்துகிறீர்கள் இப்போது துடிப்பு திசைவேக சோதனை போன்ற அழிவில்லாத சோதனையுடன் நீங்கள் செய்யக்கூடியது உண்மையில் அவ்வளவுதான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கொத்து அளவு வலிமை அல்ல தரம் குறித்த சில தகவல்கள் உங்களிடம் இருக்கும் உங்களுக்கு அளவு வலிமை தேவைப்பட்டால் நீங்கள் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு குறிப்பிட்ட அச்சுக்கலை எடுத்து உண்மையான சுருக்க சோதனை செய்து அந்த மாதிரியில் துடிப்பு வேகத்தைப் பயன்படுத்தி அழிவில்லாத சோதனையை மேற்கொண்டு ஒரு தொடர்புக்கு வந்து பின்னர் அதை மீதமுள்ள கட்டமைப்பிற்கு பயன்படுத்தவும் அதாவது இது உண்மையில் சம்பந்தப்பட்ட மற்றும் பல அளவுருக்களைப் பொறுத்தது இது போன்ற ஒரு சோதனையைப் பொருத்தவரை நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் எனவே கட்டுமான பொருட்களின் ஒருமைப்பாட்டைப் புரிந்துகொள்ள நீங்கள் துடிப்பு திசைவேக சோதனையைப் பயன்படுத்த வேண்டுமானால் அடிப்படையில் இது ஒரு சக்திவாய்ந்த நுட்பமாகும் இல்லையா ஏற்கனவே உள்ள கட்டமைப்பு வெவ்வேறு நேரங்களில் கட்டமைக்கப்பட்டிருக்கலாம் கட்டமைப்பின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நிலை சீரழிவுக்கு உட்படுத்தப்படலாம் கட்டுமானப் பொருட்களில் ஒருமைப்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை விரைவாக வருவதற்கு இதுபோன்ற ஒரு நுட்பத்தைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு சுவரின் வெவ்வேறு பகுதிகளிலும் ஒரு கட்டமைப்பில் வெவ்வேறு சுவர்களிலும் இந்த துடிப்பு திசைவேக சோதனைகளை நீங்கள் செய்யலாம் மற்றும் கட்டமைப்பில் ஒரே மாதிரியான தன்மையைக் காண்கிறீர்களா இல்லையா என்பதை வந்தடையும் இந்த கட்டமைப்பு சுமை தாங்கும் சுவர்கள் மூலம் திசைவேகங்களில் நிறைய பன்முகத்தன்மை இருந்தால் வயதானதால் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன சில பகுதிகள் சிறந்த பாதுகாப்பில் உள்ளன சிறந்த பாதுகாப்பு நிலையில் உள்ளன என்ற அடிப்படையை இது உங்களுக்கு வழங்கத் தொடங்குகிறது இது சில வலிமை மதிப்புகளுக்கு ஒரு அடிப்படையை உங்களுக்கு வழங்கத் தொடங்கும் அவை சில பகுதிகளில் குறைக்கப்பட்ட முறையில் மற்ற பகுதிகளில் குறைக்கப்படாத வகையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அங்கு சரிவு உண்மையில் நடக்கவில்லை எனவே நீங்கள் ஒரு சுவர் குறுக்குவெட்டைப் படிக்கிறீர்கள் என்றால் அலை வேகம் பொருளின் அடர்த்திக்கு நேரடியாக விகிதாசாரமாக இருப்பதால் நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் சுவரின் குறுக்கு வெட்டு சொத்து அல்லது ஆய்வு செய்யப்படும் பொருள் குறித்த தகவல்களைப் பெறுகிறீர்கள் அடிப்படையில் இந்த சோதனைகளை நீங்கள் மேலும் விரிவாகக் கூற விரும்பினால் ஒருவர் வெளியே வரும் அலைகளை எடுக்கலாம் ரிசீவரில் பெறலாம் மேலும் உங்கள் அலை பரப்புதல் ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அடிப்படையில் நீங்கள் ஊடகத்தை வகைப்படுத்துகிறீர்கள் ஒரு துடிப்பு திசைவேக சோதனையில் உங்களுக்குத் தெரிந்தபடி இதைச் செய்வதற்கான இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு கொண்ட வழி நீங்கள் ரிசீவர் மற்றும் டிரான்ஸ்மிட்டரை சுவரின் இரண்டு பக்கங்களிலும் வைத்திருக்கலாம் அதை நேரடி அளவீட்டு என்று அழைக்கிறோம் ஆனால் சுவரின் எதிர் பக்கங்களை அணுக முடியாவிட்டால் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் ஒரு சுவரின் இரண்டு அருகிலுள்ள பக்கங்களில் இருக்கும் அரை நேரடி அளவீட்டுக்கு நீங்கள் செல்ல விரும்பலாம் மேலும் நீங்கள் ஒரு மறைமுக அளவீட்டைக் கூட செய்யலாம் இது மற்ற மூன்று பக்கங்களும் அல்லது இரண்டு எதிர் பக்கமும் அணுக முடியாதது மற்றும் நீங்கள் ரிசீவர் மற்றும் டிரான்ஸ்மிட்டரை ஒரே பக்கத்தில் பயன்படுத்தலாம் இருப்பினும் இவை அனைத்திலும் நீங்கள் உண்மையில் டிரான்ஸ்மிட்டரிலிருந்து ரிசீவருக்கு அலை பயணத்தையும் ஒற்றை வரிசையையும் பார்க்கிறீர்கள் டிரான்ஸ்மிட்டரிலிருந்து ரிசீவருக்கு செல்லும் ஒற்றை வரிசை டைனமிக் துடிப்பு திசைவேக சோதனையை நீங்கள் மிகவும் திறமையான ஆனால் மிகவும் சிக்கலான முறையில் பயன்படுத்தலாம் அங்கு இந்த சோதனையில் நீங்கள் பார்ப்பது போல் ஒரு வரிசையை உருவாக்க முடியும் இங்கே எனக்கு ஒரு பக்கத்தில் டிரான்ஸ்மிட்டர் புள்ளிகள் உள்ளன மறுபுறம் ரிசீவர் புள்ளிகள் உள்ளன நான் பல வரிசைகளைப் பார்க்க முடியும் அதாவது குறுக்குவெட்டில் எனக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கின்றன மேலும் அந்தத் தகவல்கள் அனைத்தையும் நான் பயன்படுத்தலாம் மற்றும் வழிமுறைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் குறுக்குவெட்டின் வேகங்களின் விளிம்பிற்கு வர முடியும் எனவே இது மிகவும் ஈடுபாடு கொண்ட நுட்பமாகும் இது டோமோகிராபி என்று குறிப்பிடப்படுகிறது சோனிக் டோமோகிராபி ஏனெனில் ஒலி அலைகள் ஒரு துண்டு படிக்க பயன்படுத்தப்படுகின்றன இது ஒரு டோமோ மற்றும் இங்கே நீங்கள் திசைவேகங்களின் விளிம்பைப் பெறுகிறீர்கள் இது போன்ற வேகங்களின் விளிம்புடன் நான் சொன்னது போல என்னால் பலங்களுக்கு வரமுடியவில்லை நான் படிக்கும் குறுக்குவெட்டில் கட்டுமானப் பொருளில் ஒரே மாதிரியான தன்மை இருந்தால் மட்டுமே என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியும் இருந்தால் ஒரு செங்கல் சுவரை எடுத்துக்கொள்வோம் ஒரு செங்கல் சுவரில் திசைவேகம் உண்மையில் குறைவாக இருக்கும் பகுதிகளும் திசைவேகம் கணிசமாக அதிகமாக இருக்கும் பகுதிகளும் உள்ளன இதன் பொருள் சில பகுதிகளில் அடர்த்தி குறைவதற்கு வழிவகுக்கும் பொருளின் இழப்பு உள்ளது மேலும் அந்த இடத்தில் கூழ்மப்பிரிப்பு தேவைப்படுகிறது எனவே அத்தகைய சோதனையிலிருந்து நான் தரமான தகவல்களைப் பெறுகிறேன் கொத்து சுவரில் உள்ள பொருளின் தரத்தை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் கூழ்மப்பிரிப்பு போன்ற ஒரு குறிப்பிட்ட தலையீட்டை தீர்மானிக்க இது எனக்கு உதவும் எனவே இது மிகவும் சக்திவாய்ந்த நுட்பமாகும் ஆனால் அது எதற்காகப் பயன்படுத்தப்படலாம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளும் வரை அதை நேரடியாக வலிமைக்கு பயன்படுத்த முடியாது எனவே அழிவில்லாத சோதனையின் ஒரு முக்கியமான வரம்பு என்னவென்றால் நீங்கள் அலை வேகத்துடன் அனுபவ ரீதியாக தொடர்புபடுத்தினால் மட்டுமே வலிமை தகவல் சாத்தியமாகும் நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கும் அழிவில்லாத சோதனையான மற்றொரு சோதனை நீங்கள் கான்கிரீட்டிற்கு பயன்படுத்தும் மீட்சி சுத்தி அல்லது ஷ்மிட் சுத்தி சோதனை மீட்சி சுத்தி சோதனை அல்லது ஷ்மிட் சோதனை உண்மையில் உங்களுக்கு கடினத்தன்மை கான்கிரீட்டின் மேற்பரப்பு கடினத்தன்மையை வழங்குகிறது இது கான்கிரீட்டின் சுருக்க வலிமையை உங்களுக்கு வழங்காது கான்கிரீட்டின் சுருக்க வலிமையுடன் அந்த மேற்பரப்பு கடினத்தன்மையை அளவுத்திருத்துவதன் மூலம் கான்கிரீட்டின் சுருக்க வலிமைக்கு நீங்கள் வருகிறீர்கள் எனவே இந்த அழிவற்ற சோதனை பெரும்பாலான அனைத்து அழிவற்ற சோதனை நுட்பங்களும் நீங்கள் பலங்களைப் பெற விரும்பினால் நீங்கள் அளவீடு செய்ய முடியும் மேலும் நீங்கள் அனுபவ தொடர்புகளைப் பெறுவீர்கள் ஏனெனில் பொருளுக்கான பொருள் அந்த தொடர்புகள் மாறுபடும் எனவே இது ஒரு முக்கியமான வரம்பைக் கொண்ட ஒன்று நீங்கள் கருவியுடன் கிடைக்கக்கூடிய விளக்கப்படங்களைப் பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் பார்க்கும் பொருளின் வகையுடன் தொடர்புபடுத்தாமல் உங்கள் தொடர்புகள் அளவுத்திருத்த மதிப்புகள் நம்பமுடியாததாக இருக்கும் எனவே அழிவில்லாத சோதனையிலிருந்து வலிமை மதிப்பீடுகள் ஒரு சிவப்புக் கொடி எனவே இது மிகவும் ஈடுபட்டுள்ளது மற்றும் அனுபவ தொடர்புகளைப் பயன்படுத்தி நீங்கள் அளவுத்திருத்தத்தைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றாலும் எங்களுக்கு நிறைய மாறுபாடு உள்ளது கொத்து போன்ற ஒரு பொருளின் மாறுபாடு நாம் எப்போதும் பார்த்த ஒன்று ஆரம்ப சொற்பொழிவை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் செங்கல் கொத்து மற்றும் கான்கிரீட் தொகுதி கொத்து ஆகியவற்றில் நீங்கள் பெறக்கூடிய சுருக்க வலிமையிலிருந்து நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸில் உள்ள மாறுபாட்டைப் பார்த்தோம் எனவே அது போன்ற ஒரு பொருளில் நிச்சயமற்ற தன்மையால் வலுவாக பாதிக்கப்படும் ஒரு பொருளை நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் ஒரு வகை கொத்து அளவீடு செய்யப் போகிறீர்கள் என்றால் அது மற்றொரு வகை கொத்து செல்லுபடியாகாது சிமெண்டுடன் களிமண் செங்கற்களுக்கு எதிராக சிமெண்டுடன் ஈ சாம்பல் செங்கற்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லலாம் இவை குறுக்கு வெட்டு வழியாக திசைவேகங்கள் இருக்கப்போகும் வழியைப் போலவே வேறுபட்டவை எனவே நீங்கள் விரும்பினாலும் மனதில் கொள்ள விரும்பும் ஒன்றை கொத்து செய்வதில் மாறுபாடு அனுபவ குணகங்களை அளவீடு செய்வதைப் பாருங்கள் ஆகையால் வலிமை மதிப்பீடுகளுக்கான அழிவில்லாத சோதனையின் இந்த விருப்பத்தை நீங்கள் விட்டுவிடாதபோது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எஞ்சிய பலங்களுக்கு வருவதற்கு அரை அழிவுகரமான சோதனை அல்லது அழிவுகரமான சோதனைக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் எனவே சில சோதனைகள் உள்ளன நாம் பார்க்கும் சோதனைகளில் ஒன்று பிளாட் ஜாக் சோதனை என்று அழைக்கப்படுகிறது இது அரை அழிவு சோதனை நீங்கள் வேறு ஏதாவது செய்ய முடியும் இது நீங்கள் மாறாக ஆக்கிரமிப்பு இது அமைப்பு இருந்து பொருள் பிரித்தெடுக்க முடியும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இது நீங்கள் ஒரு முக்கிய பிரித்தெடுக்க முடியும் வேலை என்று சாத்தியம் நீங்கள் ஒரு பட்டகம் மற்றும் ஒரு சிறிய வல்லெட் பிரித்தெடுக்க மற்றும் ஒரு ஆய்வகத்தில் அதை சோதிக்க முடியும் மற்றும் நீங்கள் எஞ்சிய வலிமை பெற முடியும் எனவே இது நாம் கொஞ்சம் விரிவாகப் பார்க்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் அரை அழிவுகரமான மற்றும் அழிவுகரமான சோதனைகளைப் பொருத்தவரை சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை தெளிவாக உள்ளன இப்போது ஒரு கட்டமைப்பில் சில வரையறுக்கப்பட்ட அழிவுகரமான சோதனையை நாம் செய்யப் போகிறோம் என்று சொல்லலாம் அதைப் பற்றி நாம் எவ்வாறு செல்ல முடியும் நீங்கள் பணிபுரியும் கட்டமைப்பில் வரையறுக்கப்பட்ட அழிவுகரமான சோதனையை மட்டுமே செய்ய அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லலாம் அந்த தகவலுடன் நான் எப்படி சில எஞ்சிய வலிமைக்கு வர முடியும் எனது நோக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது நான் ஒரு அளவு கட்டமைப்பு மதிப்பீட்டைச் செய்ய வேண்டும் எனக்கு பலம் தேவை கட்டமைப்பின் சூழ்நிலையிலிருந்து நான் வர முடியும் நீங்கள் கொத்து வண்ணங்களைப் பிரித்தெடுக்கிறீர்கள் என்று சொல்லலாம் கான்கிரீட் கட்டமைப்புகளிலிருந்து வண்ணங்களைப் பிரித்தெடுப்பதை நீங்கள் பார்த்தீர்களா அது அடிக்கடி செய்யப்படும் ஒன்று உங்களிடம் ஒரு வண்ணங்கள் பிரித்தெடுத்தல் இயந்திரம் உள்ளது அது கட்டமைப்பு கட்டமைப்பு உறுப்பினர் மீது சரி செய்யப்பட்டு பின்னர் ஒரு வண்ணங்கள் துளையிடப்படுகிறது நீங்கள் இந்த முக்கிய துறையில் அதை ஆய்வு எடுக்க முடியும் நீங்கள் ஒரு ஆய்வக அதை எடுத்து சோதனைகள் செய்ய முடியும் அல்லது நீங்கள் அதை சிதைந்து பின்னர் அது ஒரு சோதனை செய்ய முடியும் மேலும் அங்கங்கள் உள்ளது எனவே மதிப்பெண்களுடன் நீங்கள் நிறைய சோதனைகளைச் செய்யலாம் இப்போது நாங்கள் சில நிமிடங்கள் கொத்து வண்ணங்களைப் பற்றி பேச வேண்டும் நீங்கள் ஒரு மையத்தை பிரித்தெடுக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய முடியும் அது அலகு என்றால் என்ன பிணைப்பு பொருள் காரை என்றால் என்ன கொத்து இந்த இரண்டு கூறுகளின் நிலை என்ன என்பது பற்றிய நல்ல தகவல்களை உங்களுக்கு வழங்குகிறது எனவே கொத்தடிமையின் உருவ அமைப்பு என்ன என்ன நீங்கள் பிரித்தெடுத்த பொருளின் நிலை என்ன என்பதை நிறுவ இது உதவுகிறது இப்போது சுவர் உருவ அமைப்பைப் புரிந்துகொள்வது ஏன் அவசியம் பெரும்பாலும் சுவர்கள் பூசப்படுகின்றன அலகு வகை அலகு அளவு அலகு தரம் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது காரை என்றால் என்ன காரை வகை மற்றும் சுவர் குறுக்குவெட்டுக்குள் அமர்ந்திருக்கும் காரை நிலை என்ன ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கோர் நீங்கள் சுவர் உருவ அமைப்பு என்ன ஒரு நிறுவ உதவ முடியும் அது சுண்ணாம்பு காரை கொண்டு செங்கல் கொத்து அது ஒரு சுண்ணாம்பு பிளஸ் சிமெண்ட் காரை கொண்டு செங்கல் கொத்து அல்லது அது சிமெண்ட் காரை கொண்டு செங்கல் கொத்து அல்லது அது ஒரு கான்கிரீட் தொகுதி கொத்து கட்டுமான அது அலகு அல்லது காரை தொகுதி வேறு எந்த வகை உள்ளது எனவே குறுக்குவெட்டின் உருவவியல் என்ன என்பதை நிறுவ இது உங்களுக்கு உதவுகிறது பின்னர் நீங்கள் கொத்து நிலை அலகுகளின் நிலை மற்றும் காரை நிலை ஆகியவற்றைப் பார்க்கலாம் சுவர் உருவவியல் குறித்த இந்த அறிவு தொடர்புக்கு அவசியம் எனவே மறைமுக அணுகுமுறைகளின் கீழ் நான் பேசிய முதல் முறை ஒருமுறை நான் படிக்கப் போகும் கட்டமைப்பில் நான் பார்க்கும் பொருளின் உருவவியல் என்ன என்பதை நான் அறிவேன் தொடர்பு மூலம் வலிமையின் வரம்புகள் என்னவாக இருக்கலாம் என்பதை நிறுவ முடியும் எனவே அதற்காக நீங்கள் சுவர் உருவவியல் குறித்த சில தகவல்களை வைத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் இதை என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் கூறுவோம் இது சுமை தாங்கும் சுவர்களில் இருந்து சுவரில் இருந்து பொருளைப் பிரித்தெடுப்பதை உள்ளடக்கியது எத்தனை சாத்தியம் என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் எந்த இடங்களிலிருந்து இதைச் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் இது மிகவும் சிக்கலானது ஆனால் செய்ய முடியும் மேலும் நீங்கள் எந்த அளவிலான கோர்களைப் பிரித்தெடுக்க விரும்புகிறீர்கள் எந்த மையத்தின் ஆழத்தை பிரித்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம் வண்ணங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவுடன் நீங்கள் எந்த ஆழத்திலிருந்து என்ன பொருளைப் பெறுகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரிந்த முறையான முறையில் அதைச் செயல்படுத்தினால் அது சாத்தியமாகும் நீங்கள் பார்க்கும் சுவரின் குறுக்கு வெட்டு உருவவியல் என்ன என்பதை புனரமைத்து புரிந்து கொள்ள முடியும் பின்னர் இது கொத்து என்ன அச்சுக்கலை என்பதை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் அந்த தகவல் மிகவும் முக்கியமானது நீங்கள் இங்கே பார்ப்பது ஒரு வரலாற்று கட்டமைப்பிலிருந்து வரும் சுவர் குறுக்குவெட்டு இது 180 ஆண்டுகள் பழமையான ஒரு அமைப்பு ஆனால் மண் காரை பயன்பாடு மற்றும் சுண்ணாம்பு சுண்ணச் சாந்தோடு பயன்பாடு அங்கு ஒரு முறையான கொத்து கட்டுமானம் உள்ளது எனவே குறுக்குவெட்டின் தகவல்களை அறிந்து கொள்வது முக்கியம் மற்றும் ஒரு கொத்து மையத்தை பிரித்தெடுப்பது உங்களுக்கு வர உதவும் நீங்கள் அதைச் செய்தவுடன் நீங்கள் ஆராயும் கொத்து அச்சுக்கலை என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் இப்போது நீங்கள் எல்லா நேரத்திலும் இருக்கும் கட்டமைப்புகளில் சென்று சோதனைகள் செய்ய முடியாது என்பது உலகளவில் புரிந்து கொள்ளப்படுவதால் இயந்திர அளவுருக்கள் ஒரு வரம்பில் நிறுவப்பட்ட சில குறியீடுகள் உள்ளன காலப்போக்கில் சேகரிக்கப்பட்ட விரிவான தரவுத்தளங்கள் அடிப்படையில் அச்சுக்கலை வாரியாக நீங்கள் கொத்து ஒரு குறிப்பிட்ட அச்சுக்கலை குறைந்த பிணைப்பு மற்றும் மேல் பிணைப்பு பலம் இருக்கலாம் என்ன நிறுவ ஒரு பயனுள்ள ஆதாரமாக இருக்க முடியும் சரியா எனவே நான் கட்டிடக் குறியீட்டைப் பற்றி இங்கே குறிப்பிடுகிறேன் இது கட்டிடங்களுக்கான கட்டிட விதிமுறைகள் தொழில்நுட்ப விதிமுறைகள் கட்டுமானங்கள் இத்தாலிய கட்டிட விதிமுறைகள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது போன்ற அட்டவணைகள் உங்களிடம் உள்ளன இது கொத்து அச்சுக்கலை அடிப்படையில் உங்களுக்கு அமுக்க வலிமையை வழங்கும் மேல் பிணைப்பு குறைந்த பிணைப்பு அமுக்க வலிமை எனவே நீங்கள் பார்க்க முடியும் என குறைந்த பிணைப்பு வலிமை மற்றும் மேல் பிணைப்பு வலிமை வெட்டு வலிமை நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் வெட்டு மாடுலஸ் மற்றும் பொருளின் அடர்த்தி ஆகியவை உள்ளன எனவே நீங்கள் பார்க்கும் கட்டுமானத்தின் எந்த உருவவியல் பற்றிய உங்கள் புரிதலைப் பொறுத்து பின்னர் அந்த பலங்களின் குறைந்த பிணைப்பு மதிப்பீடு மேல் பிணைப்பு மதிப்பீட்டைப் பார்க்கலாம் குறைந்த கட்டுப்பட்ட மதிப்பீடு மற்றும் மேல் கட்டுப்பட்ட மதிப்பீட்டோடு நீங்கள் இப்போது வேலை செய்யலாம் கட்டமைப்பிலிருந்து வெளிவரும் ஒரு மதிப்புடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதில்லை ஆனால் உங்களிடம் பலவிதமான முடிவுகள் உள்ளன எனவே நீங்கள் பாதுகாப்பு காசோலை குறைந்த பிணைப்பு மதிப்பு பாதுகாப்பு காசோலை மேல் பிணைப்பு மதிப்பு காரணி ஒரு காரணி செய்ய முடியும் மற்றும் நீங்கள் கட்டமைப்பு தன்னை பாதுகாப்பு நிறுவ ஒரு அளவு அறிவியல் அடிப்படையில் வேண்டும் எனவே நீங்கள் இங்கே வெவ்வேறு அச்சுக்கலைகளைப் பார்க்கலாம் நிச்சயமாக வரலாற்று கொத்து கட்டுமானங்கள் உள்ளன முதல் சில அனைத்தும் ஒழுங்கற்ற கல் மற்றும் வெட்டப்படாத கல் மற்றும் அதெல்லாம் ஆனால் உங்களிடம் சுண்ணாம்பு காரை கொண்ட முழு செங்கல் கொத்து இருக்கிறதா என்பதையும் நீங்கள் காணலாம் உங்களிடம் வெற்று செங்கற்கள் உள்ளன உங்களிடம் கான்கிரீட் தொகுதி கொத்து உள்ளது சிமென்ட் கொண்ட கொத்து மற்றும் சிமென்ட் கொண்ட செங்கல் கொத்து உள்ளது எனவே உங்களிடம் ஒரு தகவல் ஒரு முக்கியமான ஆதாரம் உள்ளது இதன் மூலம் நீங்கள் உண்மையில் அமுக்க வலிமை நெகிழ்ச்சி வெட்டு மாடுலஸின் வெட்டு வலிமை மாடுலஸ் மற்றும் அடர்த்தி ஆகியவற்றின் குறைந்த பிணைப்பு மற்றும் மேல் பிணைப்பு மதிப்பீடுகளை நான் சொன்னது போல் நிறுவ முடியும் இது உங்கள் பெரும்பாலான கணக்கீடுகளிலிருந்து போதுமானது இது திருத்தம் குணகங்களால் கூடுதலாக வழங்கப்படுகிறது இதே குறியீடு திருத்தம் குணகங்களையும் உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் உருவ அமைப்பை அடையாளம் கண்டுள்ளீர்கள் என்று சொல்லலாம் ஆனால் பின்னர் நீங்கள் ஒரு மையத்தைப் பிரித்தெடுத்தபோது காரை தரம் மிகவும் நல்லது அல்லது காரை தரம் மிகவும் மோசமானது என்று நீங்கள் கண்டறிந்தீர்கள் முந்தைய அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மேல் பிணைப்பு கீழ் பிணைக்கப்பட்ட பலங்களைப் பயன்படுத்தி நீங்கள் சங்கடமாக இருக்கிறீர்கள் காரை கூட்டின் தரம் என்ன என்பது பற்றிய எந்த குறிப்பும் இல்லாமல் இந்த காரை கூட்டு கொத்து வலிமையில் விளையாட மிக முக்கியமான பங்கைக் கொண்டுள்ளது என்பதை நாம் கண்டிருக்கிறோம் எனவே பிரித்தெடுக்கப்பட்ட கொத்து வண்ணங்களில் இருந்து கட்டமைப்பைப் பற்றிய உங்கள் அவதானிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் ஒரு நல்ல தரமான காரை கூட்டைப் பார்க்கிறீர்களா என்பதை நிறுவ முடிகிறது நீங்கள் ஒரு மோசமான காரை கூட்டைப் பார்க்கிறீர்களா முந்தைய ஸ்லைடில் நீங்கள் பார்த்த மதிப்புகளை மேம்படுத்த திருத்தம் காரணிகளைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த சோதனையை நான் செய்துள்ளேன் என்று சொல்லலாம் காரை சராசரி என்று நான் காண்கிறேன் அது ஏழை இது இருப்பிடத்தில் கட்டமைப்பை ஒன்றாக நன்றாக வைத்திருக்கும் ஒன்றும் இல்லை பின்னர் முந்தைய அட்டவணையில் உள்ள மதிப்புகளில் இருக்கும் காரணிகளை நான் தொடர்ந்து பயன்படுத்துகிறேன் ஆனால் மோர்டாரின் தரம் மிகவும் நல்லது என்று நான் கண்டால் நான் உண்மையில் அந்த மதிப்புகளை ஒரு காரணியால் அதிகரிக்க முடியும் எடுத்துக்காட்டாக 1 5 குறைந்த பிணைப்பு மற்றும் முந்தைய ஸ்லைடில் மேல் பிணைக்கப்பட்ட மதிப்புகளால் பெருக்கப்படுகிறது பின்னர் நிச்சயமாக இங்கே வேறு பல சாத்தியங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் அது கூழ்மப்பிரிப்பு செய்யப்பட்டால் அதில் சில பிளாஸ்டர் இருந்தால் அதில் சில வலுவூட்டல் கிடைத்தால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன இவை சோதனை சோதனைகளுக்கு எதிராக அளவீடு செய்யப்பட்டுள்ளன எனவே இது ஒரு முக்கியமான ஆதாரமாகும் இது நீங்கள் பணிபுரியும் கட்டமைப்பிலிருந்து உண்மையான வலிமை மதிப்பீடுகள் இல்லாத நிலையில் ஒருவர் உணவளிக்க முடியும் ஆனால் கட்டமைப்பின் உருவவியல் குறித்த அறிவு மிகவும் முக்கியமானது ஒருபக்கம் ஒருபக்கம் மூலம் வலிமை மதிப்பீடு இங்கே நாம் பயன்படுத்தும் அங்கங்களின் பலங்களை புரிந்து கொள்வது அவசியம் சரி எனவே ஒரு ஆய்வகத்தில் சோதிக்க நீங்கள் ஒரு முழு வாலட்டையும் எடுக்க முடியாது என்பது சாத்தியமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சில அளவு காரை எடுக்க முடிகிறது நீங்கள் சில செங்கல் அலகுகளை எடுத்து இந்த அங்கங்களின் வலிமையைப் பற்றி சில மதிப்பீட்டைக் கொண்டிருக்க முடியும் மேலும் அங்கங்களின் பலங்களின் மதிப்பீட்டைக் கொண்டு நீங்கள் பொருளின் சுருக்க வலிமைக்கு வரலாம் என்பதை நாங்கள் கண்டோம்அதிலிருந்து பொருளின் சுருக்க வலிமைக்கு வருவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு கோட்பாடுகளை நாங்கள் கண்டோம் அங்கங்கள் நான் இங்கே உங்களுக்கு வழங்கக்கூடிய எடுத்துக்காட்டு நாம் முன்பு பார்த்த ஹல்லர் பிரான்சிஸ் கோட்பாடு ஹில்ஸ்டோர்ஃப் கோட்பாடு காரை நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் செங்கலின் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் அங்கங்களின் பாய்சன்ஸ் விகிதம் மற்றும் அலகு இழுவிசை வலிமை மற்றும் அறியப்பட்ட அலகு அமுக்க வலிமை சுருக்கத்தில் கொத்து தோல்வி வலிமை என்ன என்பதை நீங்கள் நிறுவ முடியும் எனவே இந்த அடிப்படையில் காரை கூட்டு வடிவியல் தடிமன் மற்றும் அதே அலகு அளவு சார்ந்தது எனவே ஒருபடி சாத்தியம் நிறுவப்பட்ட கோட்பாடுகள் உள்ளன ஹில்ஸ்டோர்ஃப்பின் கோட்பாட்டையும் நாம் கண்டிருக்கிறோம் அங்கு கூடுதல் தொகுதி உள்ளது நீங்கள் பார்க்கும் கொத்து வகையைப் பொறுத்து சீரான தன்மை அல்லாத குணகம் எனவே ஒருபடி நீங்கள் பின்பற்ற முடியும் என்று மற்றொரு அணுகுமுறை ஆனால் தொகுதி பலம் அவசியம் பின்னர் நீங்கள் உங்கள் எஞ்சிய வலிமை கணக்கீடுகள் தன்னை கொத்து அமுக்க வலிமை என்ன வந்து முடியும் சரியா மூன்றாவது சோதனை சோதனைகளின் வலிமை மதிப்பீடுகளிலிருந்து எனவே என்ன சோதனை சோதனைகள் செய்ய முடியும் அதைப் பற்றி நீங்கள் எவ்வாறு செல்வீர்கள் நான் கவனம் செலுத்தும் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று கொத்து மையம் நான் கொத்து மையத்தை எடுத்து கொத்து மையத்தில் ஒரு வலிமை சோதனை செய்ய முடியும் என்று கூற முடியுமா இரண்டாவது விஷயம் இந்த தட்டையான ஏற்றி சோதனை நான் சில தருணங்களுக்கு முன்பு குறிப்பிட்டேன் எனவே ஒரு புதிய கட்டுமானத்திற்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு முப்பட்டக சோதனையைப் பார்க்க வேண்டும் இல்லையா எனவே நீங்கள் ஒரு முப்பட்டகம் செய்ய அடிப்படை ஒடுக்குமுறை வலிமை நீங்கள் அடக்குமுறை வலிமை பெற பின்னர் அடிப்படை ஒடுக்குமுறை வலிமை பெற நீங்கள் அடிப்படை ஒடுக்குமுறை வலிமை 25 சதவீதம் எடுத்து சோதனை இருந்து வரும் ஒடுக்குமுறை வலிமை பின்னர் நீங்கள் ஒரு அனுமதிக்கப்பட்ட மன அழுத்தம் வடிவமைப்பு அதை பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே உங்களுக்கு ஒரு நிலையான பட்டகம் தேவை நீங்கள் ஏற்கனவே உள்ள கட்டமைப்பில் வேலை செய்யும்போது இப்போது ஒரு நிலையான பட்டகம் தேவை அதாவது கட்டமைப்பிலிருந்து ஒரு நிலையான பட்டகத்தை பிரித்தெடுக்கிறது இரண்டாவது கேள்வி தற்போதுள்ள கட்டமைப்பிலிருந்து ஒரு நிலையான ப்ரிஸத்தைப் பெற முடியுமா ஒரு செங்கலை மற்றொன்றுக்கு மேல் அடுக்கி வைப்பதன் மூலமும் ஒரு அடுக்கில் சுமார் 5 அல்லது ஆறு செங்கற்களை வலதுபுறமாக வைத்திருப்பதன் மூலமும் ஒரு நிலையான ப்ரிஸம் தயாரிக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கும்போது அது சுவர் குறுக்குவெட்டுக்கு நீங்கள் பின்பற்றும் பிணைப்பைப் பொறுத்தது எனவே நீங்கள் கட்டமைப்பிலிருந்து செங்கற்களின் அடுக்கைப் பெறப்போவதில்லை நீங்கள் ஒரு வாலெட்டைப் பிரித்தெடுக்க வேண்டும் கட்டமைப்பிலிருந்து ஒரு சிறிய வாலெட் கொத்து தன்னை சுருக்க வலிமையை நிறுவ ஒரு நிலையான ப்ரிஸம் சோதனை போன்ற எதையும் நடத்த முடியும் எனவே இந்திய குறியீடுகள் சர்வதேச அளவில் பல குறியீடுகளும் இது குறித்து மௌனமாக இருக்கின்றன இது உங்களுக்குத் தெரிந்தால் மட்டுமே நீங்கள் உண்மையில் கொத்து அமுக்க வலிமையை நிறுவ வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு புதிய கட்டுமானத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதைப் போன்ற நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் இது ஒரு புதிய கட்டுமானத்திற்கு என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு நிலையான முப்பட்டகத்தை உருவாக்குவீர்கள் ஏற்கனவே இருக்கும் கட்டுமானத்திற்கு செய்ய முடிந்ததை விட எளிதான கட்டமைப்பிலிருந்து ஒரு நிலையான முப்பட்டகத்துடன் ஒப்பிடக்கூடிய ஒன்றைப் பெறுங்கள் எனவே குறியீடு சொல்வது இதுதான் ஒரு நிலையான ப்ரிஸத்தை உருவாக்குங்கள் சுருக்க சோதனை செய்யுங்கள் மற்றும் நீங்கள் அறிந்த t விகிதங்களால் h ஐ அடிப்படையாகக் கொண்டது எடுத்துக்காட்டாக 1905 இன் பின் இணைப்பு B இந்த திருத்தம் காரணிகளை உங்களுக்கு வழங்கும் நீங்கள் திருத்தும் காரணிகளைப் பயன்படுத்தலாம் மற்றும் செங்கல் வேலை அல்லது தொகுதி வேலைக்கான சுருக்க வலிமைக்கு வரலாம் எனவே தெளிவாக இவை புதிய கட்டுமானங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன சரி நான் சொன்னது போல் நாங்கள் பொதுவாக ஒரு அலகுக்குச் செல்கிறோம் அவர்களில் 5 அல்லது 6 பேர் ஒன்றை மற்றொன்றுக்கு மேல் வைத்து பிணைப்பை அடுக்கி திருத்தும் காரணிகளைத் தானே பயன்படுத்துகிறார்கள் எனவே இது நமக்கு ஒரு அடிப்படையாக இருக்க முடியுமா ஆம் இது நமக்கு ஒரு அடிப்படையாக இருக்கலாம் ஆனால் நாம் எதைப் பெறுகிறோம் அதைச் செய்வதில் நாம் எவ்வாறு செல்கிறோம் என்பதில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் சரி சில நிமிடங்களுக்கு முன்பு நாம் ஒரு கொத்து சுவரிலிருந்து ஒரு மையத்தை பிரித்தெடுப்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் வலிமைக்கு வர நான் மையத்தைப் பயன்படுத்தலாமா வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டமைப்புகளுக்கு நாம் பொதுவாக செய்வது இதுதான் நாம் ஒரு மையத்தை பிரித்தெடுப்போம் பின்னர் மையத்தில் ஒரு சுருக்க சோதனை செய்வோம் மேலும் முக்கிய சோதனைகளிலிருந்து வரும் சுருக்க வலிமையைப் பயன்படுத்துவோம் மூன்று வெவ்வேறு இடங்களில் மூன்று கோர்களை எடுத்துக் கொள்ளலாம் சராசரி அமுக்க வலிமையைப் பெறுங்கள் அது ஒரு அமுக்க வலிமையாக மாறும் இது கட்டமைப்பில் உள்ள கான்கிரீட்டிற்கு நான் பயன்படுத்தலாம் இது கட்டமைப்பிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உருளை கோர்களில் இருந்து வருகிறது சுவர்களில் பயன்படுத்த முடியுமா என்பது முதல் கேள்வி இங்கே ஒரு சிக்கல் உள்ளது இங்கே ஒரு அல்லது குறிப்பிடத்தக்க பிரச்சினை மற்றும் ஒருவர் இதை உணர வேண்டும் நீங்கள் ஒரு கட்டமைப்பிலிருந்து ஒரு மையத்தை பிரித்தெடுக்கிறீர்கள் என்று சொல்லலாம் ஒரு வரலாற்று கொத்து வளைவு பாலத்திலிருந்து இங்கே ஒரு படத்தைப் பார்க்கிறீர்கள் மேலும் இந்த 180 185 ஆண்டு பழமையான கொத்து வளைவு பாலத்தின் பியர்களிடமிருந்து கோர் பிரித்தெடுக்கப்படுகிறது இது பாண்டிச்சேரியில் இங்கிருந்து வெகு தொலைவில் இல்லை இது செங்கல் மற்றும் சுண்ணாம்பு எனவே நீங்கள் ஒரு மைய பிரித்தெடுக்கப்படுகிறது பார்க்க இப்போது நாம் மைய என்ன செய்ய வேண்டும் நான் மைய ஆய்வு செய்ய முடியும் அமைப்பியல் புரிந்து மற்றும் அது செங்கல் நல்ல தரமான செங்கல் மற்றும் நல்ல தரமான சுண்ணாம்பு மற்றும் தொடர்பு பயன்படுத்த ஆனால் நான் வலிமை மைய பயன்படுத்த வேண்டும் என்றால் முன்னெச்சரிக்கைகள் என்ன நாம் கான்கிரீட் பயன்படுத்த வேண்டும் என அதை பயன்படுத்த முடியாது ஏனெனில் நீங்கள் கொத்து அடக்குமுறை வலிமை நீங்கள் ஆம் அதை சோதிக்க என்று திசையில் பொறுத்து வித்தியாசமாக இருக்க போகிறது என்று எனக்கு தெரியும் தள கூட்டு திசையில் ஒரு தொடர்பு உள்ளது எனவே இந்த மையத்தை ஒரு ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்று பின்னர் பிரித்தெடுக்கப்பட்ட சிலிண்டரில் ஒரு சுருக்க சோதனையை நடத்துவதைப் பார்க்க ஒரு வழி என்றால் படுக்கை மூட்டுகளைப் பொறுத்தவரை ஏற்றுவதற்கான திசை உண்மையான கட்டமைப்பு என்ன உட்படுத்தப்படுகிறது என்பதற்கு 90 டிகிரி வேறுபட்டது என்பதை நீங்கள் உணருவீர்கள் என்னுடன் உடன்படுவீர்கள் மையம் இந்த திசையில் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது தள இணைப்புகள் அந்த திசையில் உள்ளன தள இணைப்புகள் இப்போது சுருக்கத்தின் திசைக்கு செங்குத்தாக உள்ளன பின்னர் நான் இதை ஒரு ஆய்வகத்திற்கு எடுத்துச் செல்கிறேன் ஆனால் ஒரு உலகளாவிய சோதனை இயந்திரத்தில் ஒரு சிலிண்டரை சோதிக்க நான் அதை வேறு வழியில் வைக்க வேண்டும் இப்போது ஏற்றுவதற்கான திசை தள இணைப்புகளுக்கு வேறுபட்டது எனவே கேள்வி என்னவென்றால் எனக்கு என்ன சுருக்க வலிமை கிடைக்கிறது இந்த அமுக்க வலிமை படுக்கை மூட்டு திசையைப் பொறுத்து நான் பயன்படுத்த வேண்டிய உண்மையான அமுக்க வலிமையா பதில் இல்லை உங்களால் முடியாது நான் வேறு என்ன செய்ய முடியும் நான் தள இணைப்புகளின் வழிநடத்துதலைப் பராமரிக்க விரும்பினால் நான் அதை இந்த முறையில் சோதிக்கக்கூடாது நான் அதை வேறு முறையில் சோதிக்க வேண்டும் இல்லையா சுருக்க ஏற்றுதல் தன்னைப் பொறுத்தவரை படுக்கை கூட்டு இருப்பதைப் போல நான் அதைச் சோதிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் உண்மையில் என்ன செய்கிறீர்கள் என்பது மாற்றியமைக்கப்பட்ட பிரேசிலிய சோதனை அல்லது பிளவு அழுத்த சோதனை என்று அழைக்கப்படுகிறது மேலும் அது உங்களுக்கு என்ன தருகிறது இது நீங்கள் விரும்பிய பொருளின் இழுவிசை வலிமையை அளிக்கிறது அழுத்த வலிமை நீங்கள் இழுவிசை வலிமையைப் பெறுவீர்கள் மீண்டும் நீங்கள் கட்டமைப்பிலிருந்து பொருளை எடுத்துள்ளீர்கள் ஆனால் நீங்கள் இழுவிசை வலிமையைப் பெறுகிறீர்கள் அமுக்க வலிமை என்னவென்று வருவதற்கு நீங்கள் சில தொடர்புகளை உருவாக்க வேண்டும் எனவே நிச்சயமற்ற தன்மை குறித்த நிச்சயமற்ற தன்மை கட்டமைப்பிலிருந்து நீங்கள் உண்மையில் பெற்ற நல்ல பொருளை நீங்கள் உண்மையில் பயன்படுத்தவில்லை எனவே இது ஒரு அடிப்படை பிரச்சினை எனவே பிரித்தெடுக்கப்பட்ட கோர்களை கண்மூடித்தனமாகப் பயன்படுத்துவதற்கும் கொத்து கட்டுமானங்களிலிருந்து அமுக்க பலங்களைப் பெறுவதற்கும் ஒரு வழி என்றால் கட்டமைப்பு மதிப்பீட்டிற்குப் பயன்படுத்தப்படும் அழுத்த பலங்களைப் பற்றி ஜாக்கிரதை நீங்கள் வேறு என்ன செய்ய முடியும் நீங்கள் உண்மையில் ஒரு வாலெட்டைப் பிரித்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு புதிய கட்டுமானத்திற்கு ஒரு முப்பட்டகம் என்ன என்பதை ஒப்பிடக்கூடிய ஒன்றை பிரித்தெடுக்க குறியீடு அமைதியாகக் கூறுகிறது ஆனால் பிணைப்பு காரணமாக நீங்கள் ஒரு ப்ரிஸத்தை பிரித்தெடுக்க முடியாது எனவே நீங்கள் ஒரு வாலெட்டை பிரித்தெடுக்கிறீர்கள் இது ஒரு சிறிய சுவர் இப்போது இவை எந்த பரிமாணங்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான மருந்துகள் உங்களிடம் உள்ளதா ஆம் சில மருந்துகள் உள்ளன சர்வதேச அளவில் குறைந்தது இரண்டு குறியீடுகள் உள்ளன இவை என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றிய ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்குகின்றன ஆனால் இங்கே குறிப்பிடத்தக்க சிக்கல்கள் உள்ளன எனவே நியாயமான நீளம் உயரம் மற்றும் அகலத்தின் ஒரு சிறிய சுவரை நாம் பார்க்கிறோம் இது நீங்கள் பார்க்கும் கொத்து பிரதிநிதி நீங்கள் கொத்து வாலெட்டை பிரித்தெடுக்கும் இடத்தைப் பொறுத்து பிணைப்பு வடிவமும் பிரதிநிதியாக மாறும் ஆனால் இது செயல்படுத்த அவ்வளவு எளிதானது அல்ல நீங்கள் ஒரு சிறிய வாலெட்டை எடுத்துக் கொண்டால் அதைக் கையாள முடியும் இதுவும் மிகவும் கனமாக இருக்கும் எனவே நீங்கள் ஒன்றை வெளியிட்டுள்ளீர்கள் பிரித்தெடுப்பது கடினம் அடிப்படையில் நீங்கள் அதை வெட்ட வேண்டும் கீழே உள்ள படத்தைப் பார்க்கும்போது வலதுபுறம் நீங்கள் சுவரை வெட்ட வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம் அதை மேலே கீழே வெட்ட வேண்டும் பின்னர் அதை பிரித்தெடுக்க வேண்டும் வலது எனவே அது மாறாக இயந்திரங்கள் நிறைய தேவை மற்றும் நான் அதிகமாக வலியுறுத்தி இல்லை சம்பந்தப்பட்ட உள்ளது ஆனால் அது ஒரு அமைப்பு இருந்து பிரித்தெடுக்கப்படும் போன்ற இரண்டு அல்லது மூன்று வாலெட்டை பெற உண்மையில் விலை உயர்ந்தது மற்ற கேள்வி என்னவென்றால் இது ஒரு பழைய கட்டிடமாக இருந்தால் பிரித்தெடுக்கும் செயல்பாட்டில் நீங்கள் கட்டமைப்பை சேதப்படுத்தப் போகிறீர்கள் என்றால் நீங்களும் கவலைப்படுகிறீர்கள் ஒரு அடிப்படை சிக்கல் பிரித்தெடுக்கும் செயல்பாட்டில் அதிர்வுகள் உள்ளன பணப்பையே சேதமடையக்கூடும் நீங்கள் இங்கே பார்க்கும் படம் பணப்பையின் பகுதி வெளியே வர மறுத்திருப்பதைக் காணலாம் பின்னர் ஒரு ப்ரிஸத்தை பிரித்தெடுக்க நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் போய்விட்டன வாலெட்டுகள் கனமாக இருக்கலாம் நீங்கள் அதை கவனமாகக் கையாள வேண்டும் ஒரு மனிதனால் அதைக் கையாள முடியாது ஒரு நபர் அதைக் கையாள முடியாது இது ஒரு கூண்டுக்குள் ஒரு மரப் பெட்டிக்குள் அடைத்து வைக்கப்பட வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகள் உங்களிடம் உண்மையில் உள்ளன நீங்கள் அதை ஒரு இடத்திலிருந்து ஆய்வகத்திற்கு கொண்டு சென்று சோதிக்க விரும்பினால் தன்னை வெட்டிக் கொள்ளும் போது அந்த ஆற்றலைத் தவிர போக்குவரத்தின் போது ஏற்படக்கூடிய சேதமும் உள்ளது இடது பக்கத்தில் அதைச் செய்யக்கூடிய சோதனை செய்யப்பட்ட வாலெட்டை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் இது மிகவும் சிக்கலான பயிற்சியாகும் நிச்சயமாக இது நீங்கள் எடுக்க முடியும் எத்தனை மாதிரிகள் பொறுத்தது நீங்கள் மாதிரிகள் வரம்பற்ற எடுக்க முடியாது ஆனால் நீங்கள் எப்படியும் கலைக்கப்பட்ட போகிறது இது ஒரு கொத்து கட்டமைப்பில் ஒரு குறிப்பிட்ட சுவர் இருந்தால் பின்னர் அந்த மாதிரிகள் பல எடுக்க ஒரு நல்ல இடம் எனவே நீங்கள் சில மாதிரிகளை பிரித்தெடுக்கலாம் மாதிரிகள் பிரித்தெடுப்பதை ஒழுங்குபடுத்துங்கள் என்று நான் சொன்னது போல் அவை குறியீடுகளா ஆம் ரிலெம் தரநிலைகள் உள்ளன ரிலெம் என்பது ஐரோப்பிய ஆய்வகங்களின் வலையமைப்பாகும் மேலும் சோதனை நோக்கங்களுக்காக நீங்கள் இருக்கும் கட்டமைப்புகளிலிருந்து கொத்து அகற்றப் போகிறீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அத்தகைய முப்பட்டகங்களின் சுருக்க சோதனை பற்றி நீங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதையும் அவர்கள் ஆராய்ந்துள்ளனர் சுவாரஸ்யமாக குறியீடு உண்மையில் இது சாத்தியமானது என்பதையும் அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது ஆனால் ஒரு கடினமான மற்றும் விலையுயர்ந்த அணுகுமுறை இது நான் உருவாக்கிய முதல் கட்டத்திற்கு வருகிறது இது நீங்கள் கையில் வைத்திருக்கும் வளங்களைப் பொறுத்தது நேரம் மற்றும் நிதி ஆதாரங்கள் அவை குறைவாக இருந்தால் நீங்கள் அத்தகைய அணுகுமுறைக்கு செல்ல விரும்ப மாட்டீர்கள் ஆனால் வளங்கள் கிடைத்தால் இது செய்யக்கூடிய ஒன்று எனவே அத்தகைய முப்பட்டகத்தின் குறைந்தபட்ச உயரம் குறைந்தபட்ச அகலம் மற்றும் குறைந்தபட்ச குறுக்குவெட்டு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறியீடு உண்மையில் உங்களுக்குக் கூறுகிறது பின்னர் நீங்கள் அதை ஒரு ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்று சோதிக்கலாம் நீங்கள் ஒரு ஆய்வகத்திற்கு ஒரு ப்ரிஸத்தை எடுக்க வேண்டுமென்றால் செய்யக்கூடிய மற்ற விஷயம் நீங்கள் ஒரு ஆய்வகத்திற்கு ஒரு வாலெட்டை எடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் சுருக்க வலிமையைப் பெறலாம் ஆனால் போதுமான கருவி கொண்ட செயல்பாட்டில் அழுத்த திரிப்பு வளைவுகளிலிருந்து நெகிழ்ச்சி மற்றும் பாய்சனின் விகிதத்தையும் நீங்கள் பெறலாம் எனவே நீங்கள் அத்தகைய வாலெட்டை ஒரு ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்றால் உங்கள் சுருக்க சோதனையில் நெகிழ்ச்சித்தன்மையின் மாடுலஸ் என்ன என்பதற்கான மதிப்பீட்டையும் பெறலாம் மற்றும் போதுமான கருவியுடன் கூட பாய்சனின் பொருளின் விகிதம் இது பாதுகாப்பு மதிப்பீட்டிற்கான வலிமை மதிப்பீடுகளுக்கான உங்கள் கணக்கீடுகளில் நீங்கள் நேரடியாகப் பயன்படுத்தக்கூடிய அளவுருக்கள் நிச்சயமாக கேள்விக்கு திரும்பி வருவது ஐஐடி மெட்ராஸில் எங்கள் முதுகலை ஆய்வறிக்கைக்குள் நடத்தப்பட்ட சோதனை வேலை நடத்தப்பட்ட சில வேலைகளில் முப்பட்டகங்கள் மற்றும் மையங்கள் எவ்வாறு தொடர்புபடுத்துகின்றன என்பதைப் பார்த்தோம் நாம் மையங்களை ஏற்றுக்கொண்டால் முற்றிலும் தவறாகப் போகிறோமா நீங்கள் வாலெட்டுகளைப் பிரித்தெடுக்க முடியாதபோது செய்யக்கூடாது என்ன சொன்னாலும் செய்தாலும் மையங்களைப் பிரித்தெடுப்பது எளிது எனவே மையங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சுவர்களின் கட்டுமானத்தைப் பார்த்தோம் பின்னர் அதை முப்பட்டகளுடன் ஒப்பிட்டோம் இல்லையா எனவே ஒரு சுவர் எவ்வாறு கட்டப்பட்டுள்ளது மற்றும் சுவரில் இருந்து பல கோர்கள் வெவ்வேறு விட்டம் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன அவை மையங்கள் மற்றும் அவை ஒரு சுருக்க இயந்திரத்தில் சிலிண்டராக சோதிக்கப்படுகின்றன பின்னர் பல முப்பட்டகளும் கட்டப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் காணலாம் இந்த முப்பட்டகள் அதே அலகுகள் மற்றும் அது கட்டப்பட்ட சுவரின் அதே காரை ஆகியவற்றைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளன பின்னர் இந்த முப்பட்டகங்கள் ஒரு சுருக்க இயந்திரத்திலும் சோதிக்கப்படுகின்றன இந்த சோதனையின் மிகவும் சுவாரஸ்யமான முடிவுகள் நீங்கள் ஒரு சிறிய மைய 75 மிமீ 100 மிமீ 150 மிமீ பிரித்தெடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையில் 200 மிமீ விட்டம் கொண்ட மாதிரிகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் குறைந்தது சரியானது அவை ஒரு சிக்கலாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் 200 மிமீ பிரித்தெடுக்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் 200 மிமீ கோர் விட்டம் இருநூறு மிமீ கோர் வலிமை விகிதத்திற்கான ப்ரிஸம் 1 ஐ விட அதிகமாக உள்ளது கோர் எப்போதும் உங்களுக்கு ஒரு வலிமையை வழங்கப் போகிறது என்பதை விட சற்றே குறைவாக இருக்கும் நீங்கள் 150 அல்லது சிறிய அளவுகளைக் குறைவாக எதையும் பார்த்தால் இந்த விகிதம் 1 க்கும் குறைவாக செல்கிறது அதாவது 200 மிமீ அல்லது அதற்கு மேற்பட்டது போன்ற குறிப்பிடத்தக்க பெரிய விட்டம் கொண்ட மையத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நடைமுறையில் பேசும் கொத்து சுருக்க வலிமையை நிறுவ நீங்கள் இதைப் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் பழமைவாத பக்கத்தில் தவறிவிடுவீர்கள் அதேசமயம் நீங்கள் சிறிய விட்டம் கொண்ட மையங்களுக்குச் சென்றால் நீங்கள் பழமைவாத அல்லாத பக்கத்தில் தவறு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் மையங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் 200 மி மீ க்கும் குறைவான எதையும் பயன்படுத்த வேண்டாம் பெரியதாக இருக்கும் மையங்களைப் பயன்படுத்துங்கள் குறைந்தது 200 மி மீ அல்லது பெரியது இல்லையெனில் ஒரு முப்பட்டகத்தை பிரித்தெடுப்பதற்குச் செல்லுங்கள் நான் இங்கே நிறுத்தி அடுத்த வகுப்பில் நாம் பேசிக் கொண்டிருந்த மற்ற சோதனைகளைத் தொடருவேன்